உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் பல்வேறு வகையான வடிவமைப்புகள் ஸ்க்ரீனிங் வடிவமைப்புகள் பல்வேறு வகையான ஸ்க்ரீனிங் வடிவமைப்புகள் பற்றி பேசுகிறோம் அவற்றில் ஒன்று மிக முக்கியமானது உங்கள் காரணி வடிவமைப்பு பின்னர் பின்ன காரணி வடிவமைப்பைப் பார்த்தோம் அதாவது அந்த காரணிகளின் ஒரு பின்னத்தைச் செய்கிறோம் பின்னர் குழப்பமுடையவை என்ற ஒன்றைப் பற்றி பேசினேன் பின்னர் தீர்மானம் குறித்தும் பேசினேன் எனவே தீர்மான III வடிவமைப்புகள் பொதுவாக விரும்பப்படுவதில்லை தீர்மான IV அல்லது அதற்கு மேற்பட்டவை எப்போதும் விரும்பப்படுகின்றன மேலும் நீங்கள் 24 1 என்று சொன்னால் அதாவது 4 என்பது நீங்கள் பார்க்கும் காரணிகள் அல்லது அளவுருக்களின் எண்ணிக்கை இது அதில் ஒரு பாதி எனவே 24 என்பது 2 2 2 2 என்பது 16 அதில் பாதி 8 சோதனைகள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 8 சோதனைகள் எனவே நீங்கள் ABC க்குப் பதிலாக ஒரு புதிய மாறி D புதிய காரணி D ஐ வைக்கிறீர்கள் எனவே நீங்கள் D மற்றும் ABC ஆகியவற்றில் குழப்பத்தைக் கொண்டிருக்கின்றீர்கள் இது ஒரு தீர்மான IV வடிவமைப்பு ஏனெனில் 4 சொற்கள் உள்ளன மற்றும் டிசைன் ஜெனரேட்டர் I என்பது A B C D க்கு சமம் புரிந்ததா எனவே நீங்கள் அப்படித்தான் அதைச் செய்கின்றீர்கள் எனவே தீர்மான IV வடிவமைப்பு இது விரும்பப்படுகிறது தீர்மான III வடிவமைப்பு விரும்பப்படவில்லை எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 3 அளவுருக்கள் அல்லது 3 காரணிகள் எனவே 23 8 சோதனைகள் நீங்கள் 8 சோதனைகள் செய்ய விரும்பவில்லை எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 23 1 எனவே இது 8 சோதனைகளில் பாதி நீங்கள் 4 சோதனைகளை மட்டுமே செய்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் A B ஐ C உடன் மாற்றுகிறீர்கள் அதாவது A B ஆனது C உடன் குழப்பமடைகிறது எனவே டிசைன் ஜெனரேட்டர் A B C I A B C மற்றும் இது ஒரு தீர்மானம் III ஏனெனில் உங்களிடம் 3 அளவுரு உள்ளது மற்றும் பல எனவே உங்களால் முடியும் இது எந்த விதிமுறைகள் குழப்பமடைகிறது என்பதை உங்களுக்குக் கூறுகிறது பின்னர் இது உங்கள் தீர்மானத்தை உருவாக்க உங்களை அனுமதிக்கிறது இது உங்கள் தீர்மான IV ஆக இருக்கும் மேலும் ரன்களின் எண்ணிக்கை எனவே மற்றும் முடிவுகளையும் பெற்றவுடன் கணக்கீடுகளை எவ்வாறு செய்வது என்று நான் உங்களுக்குக் கற்றுக் கொடுத்தேன் பிறகு நாம் வேறு ஒன்றுக்குச் சென்றோம் பிளாக்கெட் பர்மன் டிசைன்கள் இவை மிகச் சிறந்த ஸ்க்ரீனிங் வடிவமைப்புகளும் ஆகும் மிகக் குறைந்த சோதனைகளில் அதிக எண்ணிக்கையிலான காரணிகளை நாம் ஸ்க்ரீன் செய்ய முடியும் ஏற்புடையது என்னவென்றால் காரணிகள் 3 7 மற்றும் 11 போன்றவையாக இருக்கவேண்டும் ஏனெனில் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்புகளுக்கான டிசைன் ஜெனரேட்டர் 8 ரன்கள் 12 ரன்கள் 16 ரன்கள் 20 ரன்கள் 24 க்கானது அதாவது நம்மிடம் அதை விட ஒரு காரணி குறைவாக இருந்தால் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு மிகவும் நல்லது ஏனெனில் குறைந்த எண்ணிக்கையிலான சோதனைகள் மூலம் முக்கிய விளைவைப் பற்றி நீங்கள் நல்ல யோசனையைப் பெறலாம் எனவே உங்களிடம் இங்கே டிசைன் ஜெனரேட்டர் உள்ளது இந்த அட்டவணையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நான் உங்களுக்குக் கற்றுக் கொடுத்தேன் கடைசி வரிசை பொதுவாக அதாவது கடைசி வரிசை எப்போதும் மற்றும் நீங்கள் இந்த குறியீடுகளை மேலே தள்ளி இதை உருவாக்குங்கள் எனவே 3 7 11 15 போன்ற அளவுருக்கள் இருந்தால் பிளாக்கெட் பர்மன் டிசைன் மிகவும் நல்லது அளவுருக்களின் எண்ணிக்கை அவ்வளவாகவோ அல்லது சற்றே குறைவாகவோ இல்லாவிட்டால் அவற்றில் சிலவற்றை நாம் எப்போதும் போலி மாறிகள் என்று அழைக்கலாம் இந்த நிரல்வரிசைகளில் சில போலி மாறிகள் என்று அழைக்கப்படலாம் இது இந்த குறிப்பிட்ட குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது பின்னர் நாம் லத்தீன் ஸ்கொயர் டிசைன் பற்றி பேசினோம் இது மிகவும் முக்கியமான பயனுள்ள வகை வடிவமைப்பு பின்னர் நான் உங்களுக்கு ABC ஆகிய 3 அளவுருக்களுக்கு லத்தீன் ஸ்கொயரைக் காண்பித்தேன் ஒவ்வொன்றும் 3 நிலைகளில் இயங்குகின்றன எனவே நீங்கள் அதை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள் 1 0 மற்றும் 1 2 நிலையில் 1 மற்றும் 1 என்று சொல்லலாம் 3 அளவுருக்களுக்கு 1 0 1 என்று சொல்கிறோம் மேலும் இங்கே நீங்கள் பார்ப்பதுபோல் நீங்கள் 9 சோதனைகள் செய்ய வேண்டும் எனவே இது ஒரு சோதனையாக இருக்கும் இது இரண்டாவது சோதனையாக இருக்கும் இது மூன்றாவது சோதனையாக இருக்கும் 4 5 6 7 8 9 எனவே 3 மாறி வினாவிற்கு இது மிகவும் அருமையான லத்தீன் ஸ்கொயர் டிசைன்கள் இது 2 மாறி வினாவாக இருந்தால் நாம் 2 பை 2 லத்தீன் ஸ்கொயரைக் கொண்டிருக்கலாம் நமக்கு 2 மாறி வினா இல்லை நாம் 2 அளவுருக்கள் 2 நிலைகள் 2 மாறிகளுக்கு கூட செல்லலாம் உண்மையில் நாம் 2 பை 2 லத்தீன் ஸ்கொயர்கள் மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் பின்னர் மற்றொரு வடிவமைப்பு வருகிறது இதுவும் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பு இது டாகுச்சி டிசைன்கள் என்று அழைக்கப்படுகிறது மரபார்ந்த DOE ஆனது ஒவ்வொரு நிலையும் அல்லது ஒவ்வொரு காரணியும் மன்னிக்கவும் ஒவ்வொரு நிலையும் அல்ல ஒவ்வொரு காரணியும் வெளியீட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பதில் கவனம் செலுத்துகிறது அதாவது Y Y என்பது உங்கள் வெளியீடு அல்லது சார்பு மாறி நான் ஒரு பையோ ப்ரோஸஸை செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு வளர்சிதை மாற்றப் பொருளின் அல்லது பையோமாஸின் உற்பத்தி இதுவே வெளியீடு அதேசமயம் டாகுச்சி வடிவமைப்பில் அவர் வலுவான வடிவமைப்பைப் பார்த்தார் மேலும் அவர் மாறுபாடு செயல்பாட்டின் இழப்பு ஆகியவற்றில் அதிக ஆர்வம் காட்டுகிறார் எனவே அவர் பார்க்கிறார் டாகுச்சி அங்கு வடிவமைப்புகளை உருவாக்கியுள்ளார் அவற்றை ஒரு வலுவான வடிவமைப்பாகப் பார்க்கிறார் மேலும் சராசரிகளைக் averages காட்டிலும் மாறுபாடுகளைப் பார்க்கிறார் அதேசமயம் உங்கள் காரணி வடிவமைப்புகள் போன்ற சாதாரண வடிவமைப்புகளில் அல்லது உங்கள் பிளாக்கெட் பர்மனில் கூட நாம் சராசரி வெளியீட்டைப் பார்க்கிறோம் நாம் உண்மையில் அதில் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் எனவே நீங்கள் டாகுச்சி டிசைனுக்குச் செல்லுங்கள் அங்கு ஒரு வடிவமைப்பு தேர்வு இருக்கிறது இது அளவுருக்களின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது இது உங்களுக்கு பல நிலைகளை சொல்கிறது இந்த அட்டவணை இந்த குறிப்பிட்ட குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது எனவே இது நிலைகளின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது இது அளவுருக்களின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது எனவே என்னிடம் 2 பை 2 இருக்கிறது என்றால் அதாவது 2 நிலைகள் 2 அளவுருக்கள் L 4 டிசைன் என்று ஒன்று உள்ளது அட்டவணை L 4 இங்கே கிடைக்கிறது அட்டவணை L 4 இங்கே கிடைக்கிறது சரிதானே இது அட்டவணை L 4 என்று அழைக்கப்படுகிறது எனவே L 4 மற்றும் 4 ரன்களை நீங்கள் பார்க்க முடியும் இதை நாம் எடுக்கலாம் எனவே A க்கு 1 மற்றும் 2 நிரல்வரிசைகளை நாம் எடுக்கலாம் மற்றும் என்னிடம் 2 மாறிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த இரண்டையும் என்னால் செய்ய முடியும் என்னிடம் 3 அளவுருக்கள் இருந்தால்கூட இதை நான் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இது குழப்பமானது போல் மாறும் மற்றும் பல உங்களுக்குப் புரிகிறதா எனவே இந்த அட்டவணையைப் பார்த்தால் L 9 அட்டவணை L 18 அட்டவணை L 27 அட்டவணை போன்ற அட்டவணைகள் உள்ளன அவை 3 நிலைகள் மற்றும் பலவற்றிற்காக குறிக்கப்படுகின்றன L 16 அட்டவணை 4 நிலைக்கு உடையது L 25 அட்டவணைகள் 5 நிலைகளுக்கு 50 அட்டவணைகள் கிடைக்கின்றன எனவே நிலையான அட்டவணைகள் கிடைக்கின்றன நாம் அதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறோம் எனவே நாம் இந்த நிலை 2 ஐப் பார்ப்போம் எனவே உங்களிடம் L 4 L 8 க்கான அட்டவணைகள் உள்ளன எனவே நாம் இதைச் செய்யலாம் என்னிடம் 3 அல்லது 2 அளவுருக்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் நான் L 4 அட்டவணையைப் பயன்படுத்தலாம் என்னிடம் 4 அல்லது 5 அல்லது 6 அல்லது 7 அளவுருக்கள் இருந்தால் நான் L 8 அட்டவணையைப் பயன்படுத்தலாம் சரியா மேலும் என்னிடம் 8 9 10 11 அளவுருக்கள் இருந்தால் உண்மையில் நான் L 12 அட்டவணை மற்றும் அவ்வாறே பலவற்றைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் L 4 அட்டவணையைப் பார்த்தால் 2 நிலைகள் நான் ஒரு முழு காரணி வடிவமைப்பைச் செய்ய முடியும் என்னால் முடியும் நான் 2 காரணிகளைப் பராமரித்தால் என்னால் ஒரு தீர்மான IV ஐப் பெற முடியும் அல்லது என்னால் 3 காரணிகள் வரை ஸ்க்ரீனிங் செய்ய முடியும் எனவே நான் ஒரு ஸ்கிரீனிங் வகை வேலையைச் செய்ய ஆர்வமாக இருந்தால் நான் மேலே சென்று இந்த அட்டவணையை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் நான் 3 மாறிகளைப் பார்க்க முடியும் உதாரணமாக இது இது L 4 அட்டவணை 4 ரன்கள் இது காரணி A காரணி B காரணி C எனவே நான் A B C ஐ வைத்தால் அது தெளிவாக ஒரு ஸ்க்ரீனிங் வடிவமைப்பாக மாறும் அதேசமயம் நான் A B ஐ மட்டுமே வைத்தால் என்னால் மிகச் சிறந்த உயர் தீர்மானமுடைய high resolution முழு காரணி செய்ய முடியும் அது முழு காரணி வடிவமைப்பாக மாறுகிறது இது L 4 டேபிள் என்று அழைக்கப்படும் அட்டவணை எனவே நான் இதை கண்மூடித்தனமாக செய்கிறேன் 2 நிலைக்கான L 4 வடிவமைப்பை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் அது 2 காரணிகளாக இருந்தால் நான் A B ஐ வைக்கிறேன் இதைப் புறக்கணிக்கிறேன் இது 3 காரணிகளாக இருந்தால் நான் A B C ஐ வைத்து அதற்கேற்ப சோதனைகளை செய்கிறேன் நாம் L 8 வடிவமைப்பைப் பார்ப்போம் அதாவது 8 ரன்கள் இந்த எண் உங்களுக்கு எத்தனை ரன்கள் 4 8 9 மற்றும் அவ்வாறே பலவற்றைக் கூறுகிறது எனவே 8 என்பது சோதனைகளின் எண்ணிக்கையை உங்களுக்குக் கூறுகிறது எனவே நீங்கள் L 8 வடிவமைப்பு 2 நிலைகளைப் பார்த்தால் என்னிடம் 3 காரணிகள் இருந்தால் அது முழு காரணியாகிறது சரிதானே 23 என்பதும் முழு காரணியாலானது ஆனால் நான் ஒரு ஸ்கிரீனிங் செய்ய விரும்பினால் நான் 7 வரை செல்லலாம் இது கிட்டத்தட்ட உங்கள் பிளாக்கெட் பர்மன் போன்றது சரிதானே நான் தீர்மானம் V ஐப் பெற விரும்பினால் நான் 3 காரணிகளோடு மட்டுமே இருந்து கொள்கிறேன் எனவே நாம் L 8 வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே நான் குறைந்த எண்ணிக்கையிலான காரணிகளைக் கொண்டிருக்கலாம் என்னிடம் 3 காரணிகள் மட்டுமே இருக்க முடியும் பின்னர் இது முழு காரணி வடிவமைப்பாக மாறுகிறது அதாவது A B C எனவே இது AB ஆக மாறும் இது BC ஆகிவிடும் இது ACயாக மாறும் இது ABCயாக மாறும் அல்லது நான் 7 காரணிகளைக் கொண்டிருக்கலாம் A B C D E F நான் 8 சோதனைகள் செய்கிறேன் இது உங்கள் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு போன்றது இங்கே கூட உங்களுக்கு 4 4 சமநிலை இருக்கும் என்பதைக் கவனியுங்கள் எனவே நீங்கள் எப்போதும் ஒரு சமநிலை மற்றும் ஆர்த்தோகனல் வகை செயல்முறையைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நான் ஒரு முழு காரணி வடிவமைப்பை செய்ய விரும்பினால் இதை நான் தேர்வு செய்ய முடியும் இதை நான் தேர்ந்தெடுக்க முடியும் நான் சொன்னது போல் 23 என்பது 8 சோதனை எனவே இதை நான் தேர்ந்தெடுக்கலாம் இதை நான் தேர்ந்தெடுக்கலாம் பின்னர் நான் நிச்சயமாக இதைத் தேர்ந்தெடுக்கவில்லை ஏனென்றால் இதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக இருக்கிறது எனவே இதை நான் தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு புரிகிறதா அதனால்தான் இந்த நிரல்வரிசை இந்த நிரல்வரிசை மற்றும் இந்த நிரல்வரிசையை நான் தேர்வு செய்கிறேன் எனவே இது 3 காரணி என்றால் முழு காரணி வடிவமைப்பு எனவே நான் 7 வரை ஸ்கிரீனிங் செய்ய விரும்பினால் நான் 7 வரை செல்ல முடியும் இப்போது என்னால் முழுமையாக A B C D E F போன்றவற்றைக் கொண்டிருக்க முடியும் எனவே என்னால் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டு இருக்க முடியும் எனவே 1 2 4 7 எனவே நான் 5 ஐப் பயன்படுத்த மாட்டேன் ஏனென்றால் 4 மற்றும் 5 ஒரே போன்று இருக்கிறது எனவே நான் இதைப் பயன்படுத்தலாம் நான் இதை பயன்படுத்தலாம் நான் இதைப் பயன்படுத்தலாம் பிறகு நான் இதைப் பயன்படுத்தலாம் எனவே அது போன்றது ஏனென்றால் 4 மற்றும் 5 இல் சில ஒரேமாதிரி போன்றவை இப்போது அவை அனைத்தும் ஒன்றுபோல் உள்ளன எனவே L 4 L 8 எனவே நான் ஒரு முழு காரணி வடிவமைப்பை செய்ய விரும்பினால் என்னால் 3 காரணிகள் வரை தேர்வு செய்ய முடியும் எனவே அது அவற்றின் இடைவினைகளுடன் ஒரு முழு காரணி வடிவமைப்பாக மாறும் பின்னர் நான் 7 காரணிகளையும் பார்க்க விரும்பினால்கூட என்னால் முடியும் இது கிட்டத்தட்ட ஒரு பிளாக்கெட் போல இருக்கும் பின்னர் உங்களிடம் L 9 வடிவமைப்புகள் உள்ளன L 9 வடிவமைப்புகள் பொதுவாக 3 நிலைகளுக்கானது 1 0 1 என்னிடம் 2 காரணிகள் மட்டும் இருந்தால் அது 32 ஆகும் இது 3 3 என்பது 9 ஆகும் எனவே முழு காரணி எனக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பாக என்னால் 4 காரணிகள் வரை செல்ல முடியும் எனவே நான் 4 காரணிகள் வரை செல்ல முடியும் எனவே 9 ரன்கள் எனவே நீங்கள் பார்க்க முடிவதுபோல் மைனஸ்கள் பூஜ்ஜியங்கள் 1 எனவே இது மிக உயர்ந்த நிலையில் உள்ளது இது மிகக் குறைந்த நிலையில் உள்ளது இது நடுத்தர நிலையில் உள்ளது எடுத்துக்காட்டாக வெப்பநிலை நான் 30 40 50 ஐப் பார்க்க ஆர்வமாக இருந்தால் 1 என்பது 50 1 என்றால் 30 0 என்றால் 40 pH 3 4 5 ஐ நான் பார்க்கிறேன் எனில் 1 என்பது 3 1 என்பது 5 0 என்பது 4 அதுபோன்றது எனவே நான் ஒரு முழு காரணி வடிவமைப்பை செய்ய விரும்பினால் நான் என்ன செய்கிறேன் எனில் என்னால் செய்யக்கூடிய 3 காரணிகளை எடுத்துக்கொள்வேன் நிரல்வரிசை 1 நிரல்வரிசை 2 மற்றும் நிரல்வரிசை 4 அல்லது ஸ்கிரீனிங் வடிவமைப்பு அதுபோன்று நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் உண்மையில் நீங்கள் பல காரணிகளைச் சேர்க்கலாம் பின்னர் இந்த L 12 வடிவமைப்பும் உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் பார்க்கமுடிவது போல் ஒரு L 12 வடிவமைப்பு 2 நிலைகள் எனவே நாம் இதை 11 காரணிகளுக்கான ஸ்கிரீனிங் வடிவமைப்பாகப் பயன்படுத்த முடியும் எனவே நான் A B C D E போன்ற 11 காரணிகளை இங்கே வைக்க முடியும் எனவே நான் 12 ரன்கள் செய்வேன் இது கிட்டத்தட்ட உங்கள் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு போன்றது இது பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு போன்றது சரிதானே ஒரே விஷயம் என்னவென்றால் நிரல்வரிசைகளும் நிரைவரிசைகளும் வரிசைமாற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன எனவே உண்மையில் சில நிகழ்வுகளில் அவை நிரல்வரிசைகளையும் நிரைவரிசைகளையும் உடன்மாற்றிக்கொண்டன அதேசமயம் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பில் நீங்கள் கீழே பார்த்தால் நீங்கள் எப்போதும் எதிர்மறைகளைப் பெறுவீர்கள் சரிதானே எனவே சில வித்தியாசங்கள் உள்ளன எனவே கடைசி வரி 12 ரன்கள் எப்போதும் நீங்கள் எப்போதும் எதிர்மறைகளைக் கொண்டிருப்பீர்கள் எனவே ஒரு வரிசைமாற்றம் உள்ளது சில நிரைவரிசைகள் மற்றும் நிரல்வரிசைகளை மாற்றுவது உள்ளது ஆனால் இது சரியாக பிளாக்கெட் பர்மனைப் போன்றது எனவே 11 காரணிகள் நான் ஒரு பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பைப் பயன்படுத்தலாம் மேலும் 12 சோதனைகள் செய்யலாம் அல்லது L 12 க்கு இந்த டாகுச்சி அட்டவணையை எடுக்கலாம் எனக்கு 11 காரணிகள் உள்ளன மேலும் நான் ஒரு ஸ்க்ரீனிங் வடிவமைப்பை செய்ய முடியும் எனவே எனக்கு இரண்டு விருப்பங்களும் உள்ளன உண்மையில் நான் டாகுச்சியை எடுக்கலாம் அல்லது 12 சோதனைகளுக்கு பிளாக்கெட் பர்மனை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் உங்களிடம் ஒரு L உள்ளது எனவே L 4 L 8 L 9 L 12 போலவே உங்களிடம் L 16 அட்டவணையும் உள்ளது இது L 16 அட்டவணை எனவே 16 ரன்கள் உள்ளன எனவே இது ரன்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது உங்களிடம் 16 ரன்கள் உள்ளன எனவே என்னால் ஒரு முழு காரணி செய்ய முடியும் 24 என்பது ஒரு முழு காரணியாலானது சரிதானே 2 2 2 2 4 முறை எனவே முழு காரணியாலானது முழு காரணியாலானது உங்களுக்கு மன்னிக்கவும் 4 க்கான முழு காரணி நான் 5 காரணி வரை செல்லலாம் மற்றும் தீர்மானம் V ஐப் பராமரிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பைச் செய்ய விரும்பினால் உங்கள் பிளாக்கெட் பர்மன் சோதனையைப் போலவே நான் 15 வரை செல்லலாம் பின்னர் L 18 வடிவமைப்புகள் உள்ளன அதாவது 18 சோதனைகள் 27 சோதனைகள் மற்றும் பல எனவே டாகுச்சி வடிவமைப்புகளின் நன்மை என்னவென்றால் அட்டவணைகள் உள்ளன உங்களிடம் உள்ள அளவுருக்கள் எண்ணிக்கை மற்றும் நிலைகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து நாம் வெவ்வேறு அட்டவணைகளைப் பயன்படுத்தலாம் அதில் அளவுருக்கள் குறைவாக இருந்தால் அட்டவணையில் என்ன கிடைக்கிறது அதை நாம் புறக்கணிக்கலாம் பின்னர் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு சமநிலை மற்றும் ஆர்த்தோகனாலிட்டி இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் எடுக்கும் எந்த வடிவமைப்பிற்கும் நாம் அந்த மாதிரியான நிலைமைகளைக் கொண்டிருக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது எனவே சில நேரங்களில் இந்த L 12 ஐப் பார்க்கும்போது குறிப்பாக பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பைப் போலவும் இருக்கும் மேலும் 11 காரணிகளை ஸ்க்ரீனிங் செய்யுங்கள் பின்னர் நிச்சயமாக இது ஒரு பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு போன்றது எனவே நம்மிடம் பல்வேறு வகையான அட்டவணைகள் உள்ளன இது இந்த வகையான டாகுச்சி முறையின் நன்மை இது L 18 வடிவமைப்பு நம்மிடம் 18 சோதனைகள் உள்ளன இது 3 நிலைகளில் உள்ளது நம்மிடம் 1 0 மற்றும் 1 ஆகியவை உள்ளன 3 நிலைகள் எனவே நான் சொன்னதுபோல் முக்கிய நன்மை என்னவென்றால் வடிவமைப்புகள் அட்டவணைகள் கிடைக்கின்றன டாகுச்சி அதைத் தயாரித்து கொடுத்திருக்கிறார் எனவே நாம் அந்த அட்டவணையை நேரடியாகப் பயன்படுத்தலாம் மற்றும் அது 2 காரணி மன்னிக்கவும் 2 நிலைகள் அல்லது அது 3 நிலைகளாக இருந்தாலும் அட்டவணைகள் உள்ளன 2 நிலைகள் 3 நிலைகள் 4 நிலைகள் 5 நிலைகள் அனைத்திற்கும் அட்டவணைகள் உள்ளன பொதுவாக நாம் 4 நிலைகள் மற்றும் 5 நிலைகளுக்கு செல்ல மாட்டோம் எனவே 2 நிலைகள் 3 நிலைகளுக்கு அளவுருக்கள் எண்ணிக்கையைப் பொறுத்து அட்டவணை கிடைக்கிறது L 32 க்கான அட்டவணைகள் உள்ளன அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய 32 சோதனைகள் எனவே நீங்கள் அந்த அட்டவணையை எடுத்து உங்கள் வடிவமைப்பிற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே ஸ்க்ரீனிங்கிற்குப் பயன்படுத்தக்கூடிய பல வடிவமைப்புகள் அதாவது முழு காரணி பின்ன காரணி பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்பு லத்தீன் ஸ்கொயர் வடிவமைப்பு டாகுச்சி வடிவமைப்பு ஆகியவற்றை நாம் பார்த்தோம் எனவே இவை அனைத்தும் மிகவும் நல்லது டாகுச்சி நிச்சயமாக நீங்கள் மாற்றம் செய்து பொருத்தலாம் மேலும் முழு காரணி அல்லது பின்ன காரணியாகவும் பயன்படுத்தலாம் இந்த வடிவமைப்புகள் அனைத்தும் 2 நிலைகளில் உள்ளன அதாவது இரண்டிற்கும் இடையேயான நேரியல் தொடர்பினை நீங்கள் பெற முடியும் வெப்பநிலை 30 மற்றும் 40 ஆனது மாறுபடும் என்றால் அதாவது 30 முதல் 40 வரை நான் 30 இல் அளவிடுகிறேன் நான் 40 இல் அளவிடுகிறேன் pH நான் 3 இல் அளவிடுகிறேன் நான் 4 இல் அளவிடுகிறேன் ஆக pH இன் விளைவு கார்பன் செறிவு 1 மற்றும் 2 அளவிடுகிறேன் எனவே நான் இரண்டு இடங்களில் அளவிடுகிறேன் வெளிப்படையாக நான் நேரியல் தொடர்பினைப் பெற முடியும் எனவே நான் உடன்தொடர்பு சமன்பாட்டை உருவாக்குகிறேன் என்றால் நான் ஒரு நேரியல் உறவைப் பெற முடியும் நான் ஒரு நேரியல் அல்லாத தொடர்பினைப் பெற விரும்பினால் இறுதியில் நாம் மேம்படுத்துதலுக்கு ஆர்வமாக உள்ளோம் எனவே இதுபோன்ற நிலைமைகளில் நான் இரண்டு புள்ளிகளுக்கு மேல் தரவை வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் என்னால் ஒரு வர்க்கத்தையாவது பெற முடியும் பின்னர் மட்டுமே என்னால் ஒரு இருபடியைப் பெற முடியும் இது நேரியல் அல்லாதது பின்னர் குறைந்தபட்ச அசுத்தத்திற்கு ஒரு உகந்த அதிகபட்ச உற்பத்தியை நான் காணலாம் ஒரு நேர்கோட்டில் அது எப்போதும் அதிகரித்து வருகிறது அல்லது எப்போதும் குறைந்து வருகிறது ஒருபோக்கு முறையில் அதிகரிக்கிறது அல்லது ஒருபோக்கு முறையில் குறைகிறது உகந்ததாக இல்லை எனவே ஆரம்பத்தில் ஸ்கிரீனிங் வடிவமைப்பின் போது 2n அல்லது 2n 1 அல்லது அது எதுவாக இருந்தாலும் 2 நிலைகளில் அனைத்து சோதனைகளையும் செய்கிறோம் எனவே உங்களது குறியீட்டு சோதனை உத்தியாக நம்மிடம் 1 1 இருக்கும் நாம் பெறும் முடிவுகளைப் பயன்படுத்தி இரண்டாவது வரிசை வகை மாதிரியை உருவாக்க முடியாது ஒரு நேரியல் மாதிரியை உருவாக்க நாம் இதைப் பயன்படுத்தலாம் இருபடி மாதிரிக்கு இல்லை எனவே முக்கியத்துவம் இல்லாத பல அளவுருக்களை அகற்ற ஸ்கிரீனிங் வடிவமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் ஒரு நேரியல் தொடர்பினை உருவாக்க ஸ்கிரீனிங் வடிவமைப்புகளைப் பயன்படுத்தலாம் ஆனால் நேரியல் அல்லாத தொடர்பினை உருவாக்குவதில் நாம் ஆர்வமாக இருந்தால் நாம் இரண்டாவது வரிசை மாதிரிக்கு செல்ல வேண்டும் எனவே நீங்கள் உங்கள் வடிவமைப்பைத் தொடங்கும்போது உடனடியாக நீங்கள் இரண்டாவது வரிசை மாதிரியில் செல்ல வேண்டாம் அது மிகவும் மோசமான யோசனை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனிங் வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் உங்களிடம் 5 அளவுருக்கள் உள்ளன நீங்கள் ஒரு ஸ்க்ரீனிங் வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் கீழே இறங்கி 2 அளவுருக்களுக்கு வாருங்கள் பின்னர் அந்த 2 அளவுருக்களுக்கு இரண்டாவது வரிசை வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் இரண்டாவது வரிசை வடிவமைப்பைச் செய்யும்போது உங்களுக்கு 3 நிலைகளில் முடிவுகள் தேவைப்படலாம் 1 0 1 எனவே சோதனைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது ஏனெனில் உங்களிடம் 3 நிலைகளில் சோதனைகள் இருந்தால் நீங்கள் இருபடி தொடர்பினைப் பெற முடியும் எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வடிவமைப்பு சோதனைகளை நீங்கள் தொடங்கும்போது இரண்டாவது வரிசை மாதிரி இரண்டாவது வரிசை வடிவமைப்புகளுக்கு ஒருபோதும் செல்ல வேண்டாம் பின்ன காரணி அல்லது டாகுச்சி முறை அல்லது பிளாக்கெட் பர்மன் அல்லது லத்தீன் ஸ்கொயர் போன்ற ஸ்க்ரீனிங் வடிவமைப்புகளுடன் தொடங்கவும் பல மாறிகளை நீக்குங்கள் பின்னர் ஒரு விரிவான வடிவமைப்பைச் செய்யுங்கள் அதைப்பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம் இந்த விரிவான வடிவமைப்புகள் பொதுவாக இரண்டாவது வரிசை வடிவமைப்புகளாகும் அவை இருபடி தொடர்பு போன்ற நேரியல் அல்லாத தொடர்பினை உருவாக்க பயன்படும் எனவே இந்த இரண்டாவது வரிசை வடிவமைப்புகள் பிற்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேம்படுத்துதலுக்கு நாம் அந்த வடிவமைப்புகளைப் பயன்படுத்தலாம் எனது பையோமாஸ் தயாரிப்பினைக் கணக்கிட அதிகரிக்க விரும்புகிறேன் எனது வளர்சிதை மாற்றப்பொருளின் தயாரிப்பினைக் கணக்கிட அதிகரிக்க விரும்புகிறேன் பின்னர் நம்மிடம் இரண்டாவது வரிசை மாதிரி அல்லது இருபடி மாதிரி இருக்க வேண்டும் எனவே இரண்டாவது வரிசையிலும் சில வடிவமைப்புகள் உள்ளன ஒன்று சென்ட்ரல் காம்பொசைட் டிசைன் 3k காரணி வடிவமைப்பு பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு இவை இதர வடிவமைப்புகள் பல மென்பொருள்கள் வணிக மென்பொருள்கள் தானாகவே இந்த தகவலைக் கொடுக்கும் எனவே இது ஒரு பெரிய விஷயமல்ல மற்றும் அதைச் செய்வது எப்படி என்பதை நான் உங்களுக்குச் சொல்வேன் மேலும் பேப்பர் மற்றும் பென்சிலை பயன்படுத்தி கூட அதைச் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்ற வடிவமைப்புகள் உள்ளன கோஷல் வடிவமைப்பு கலப்பு வடிவமைப்பு நாம் அதைப் பற்றி பேச மாட்டோம் நான் பேசும் முக்கிய வடிவமைப்புகள் இந்த சென்ட்ரல் காம்போசைட் மற்றும் பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு இந்த வடிவமைப்புகள் மிகவும் பயனுள்ளவை மற்றும் பொதுவாக நன்கு பயன்படுத்தப்படுகின்றன மேலும் நன்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எனவே இரண்டாவது வரிசை வடிவமைப்புகள் நிச்சயமாக நீங்கள் காரணிகளின் 3 நிலைகளில் தரவை வைத்திருக்க வேண்டும் 1 0 1 அதாவது வெப்பநிலை 30 ° 40 ° 50 ° அதேசமயம் நீங்கள் ஒரு ஸ்கிரீனிங் வடிவமைப்பைச் செய்யும்போது நீங்கள் வெப்பநிலையை மாற்றினால் நீங்கள் 30 ° மற்றும் 40 ° அல்லது 30 ° மற்றும் 50 ° இல் மட்டுமே செய்ய முடியும் அதேசமயம் நீங்கள் இரண்டாவது வரிசை வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் 3 நிலைகள் இருக்கும் எனவே நீங்கள் 30 40 50 ஐ செய்வீர்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்னால் 3 இன் அடுக்கு காரணி வடிவமைப்பையும் செய்ய முடியுமா ஆம் நீங்கள் அதைச் செய்ய முடியும் ஆனால் ஸ்கிரீனிங் செயல்பாட்டின் போது நீங்கள் 3 பவர் எண்ட் டிசைன்களைச் செய்ய மாட்டீர்கள் உண்மையில் ஒருபோதும் ஒருபோதும் ஒருபோதும் அதைச் செய்ய வேண்டாம் ஏனென்றால் சோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது எந்த காரணிகளைப் பயன்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரியாது எந்த காரணிகள் பயனற்றவை என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே ஸ்க்ரீனிங்கிற்குப் பிறகு நீங்கள் சில காரணிகளை அகற்றலாம் பின்னர் தேவையற்ற காரணிகளின் பல நிலைகளைச் செய்வதில் என்ன பயன் அதனால்தான் ஸ்க்ரீனிங்கை நாம் பொதுவாக 2 நிலைகளில் செய்கிறோம் பின்னர் விரிவான வடிவமைப்பை நாம் மைனஸ்1 0 1 இல் செய்யலாம் எனவே பாக்ஸ் மற்றும் வில்சன் ஆகியோர் சென்ட்ரல் காம்போசைட் வடிவமைப்புகளை உருவாக்கினார்கள் இவைகள் முதல் வரிசை வடிவமைப்புகள் மைய புள்ளிகள் மற்றும் நட்சத்திர புள்ளியுடன் பெரிதாகின்றன எனவே மைய புள்ளி நடுவில் உள்ளது மற்றும் நட்சத்திர புள்ளிகள் இந்த முதல் வரிசை வடிவமைப்பிற்கு வெளியே உள்ளன முதல் வரிசை வடிவமைப்புகள் உங்கள் காரணி வடிவமைப்புகள் 3 k காரணி வடிவமைப்பு k காரணிகளுடன் ஒரு பின்ன ஏற்பாடு ஒவ்வொன்றும் 3 நிலைகளில் பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு இது கிட்டத்தட்ட சென்ட்ரல் காம்போசைட் போன்றது ஆனால் மூலை புள்ளிகள் பயன்படுத்தப்படவில்லை எனவே அவை வேறு சில புள்ளிகளைப் பயன்படுத்துகின்றன எனவே அவை ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிறோம் எனவே கற்பனை செய்து பாருங்கள் என்னிடம் ஒரு காரணி உள்ளது 23 8 சோதனைகள் உள்ளன சரிதானே 1 2 3 4 5 6 7 மற்றும் உள்ளே 8 எனவே 23 க்கு அது ஒரு கனசதுரம் போன்றது அளவுரு காரணி A காரணி B காரணி C ஒவ்வொன்றும் 1 மற்றும் 1 நிலையில் காரணி A காரணி B காரணி C ஒவ்வொன்றும் 1 மற்றும் 1 நிலையில் எனவே இது 23 எனவே இது ஒரு கன சதுரம் போன்றது ஒரு சென்ட்ரல் காம்போசைட் வடிவமைப்பில் எனவே இந்த 8 இடங்களுடன் கூடுதலாக முழு காரணி நாம் மைய புள்ளியில் சோதனைகளை செய்கிறோம் இங்கே மேலும் இந்த கனசதுரத்திற்கு வெளியே இருக்கும் 6 நட்சத்திர புள்ளிகளிலும் சோதனைகளை செய்கிறோம் உங்களுக்குப் புரிகிறதா எனவே 8 சோதனைகள் 1 9 சோதனை மற்றும் 6 நட்சத்திர புள்ளிகள் கனசதுரத்திற்கு 6 முகங்கள் உள்ளன எனவே முகத்திற்கு வெளியே 6 நட்சத்திர இடங்கள் இருக்கும் அதாவது வெளியே அதாவது இது 1 நிலைக்கு அப்பால் உள்ளது beyond the 1 level அல்லது 1 நிலைக்கு கீழே உள்ளது அவை நட்சத்திர புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே மொத்தமாக 3 காரணிகளுக்கு நீங்கள் 8 1 9 6 15 சோதனைகளை செய்கிறீர்கள் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் உண்மையில் 5 நிலைகளில் சோதனைகளை செய்கிறீர்கள் உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா கீழே உள்ள 1 நிலை என்பது ஒரு நிலை 1 என்பது ஒரு நிலை மைய புள்ளி என்பது ஒரு நிலை 3 பின்னர் மீண்டும் 1 என்பது ஒரு நிலை 1 க்கு மேலே மற்றொரு நட்சத்திரம் என்பது மற்றொரு நிலை எனவே 5 நிலை 1 2 3 4 5 எனவே இந்த 3 மாறிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் 5 நிலைகளில் செய்கிறீர்கள் அருமையானது இல்லையா 5 நிலைகளில் ஆனால் நீங்கள் 15 சோதனைகளை மட்டுமே செய்கிறீர்கள் எனவே நேரியல் அல்லாத சமன்பாடுகளை உங்கள் வெளியீட்டில் காரணி A இன் விளைவு உங்கள் வெளியீட்டில் காரணி B இன் விளைவு உங்கள் வெளியீட்டில் காரணி C இன் விளைவு ஆகியவற்றை 15 சோதனைகளை மட்டுமே செய்வதன் மூலம் நாம் பொருத்த முடியும் அதுதான் CCDs களின் அழகு எனவே சோதனைகளின் எண்ணிக்கையை நாம் வெகுவாகக் குறைக்கிறோம் ஆனால் இந்த வகை அணுகுமுறையைப் பயன்படுத்தி நமக்கு நிறைய தகவல் கிடைக்கிறது அதுவே முக்கிய நன்மை இப்போது நீங்கள் நட்சத்திர புள்ளிகளை எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் இந்த நட்சத்திர புள்ளிகள் கனசதுரத்திற்கு வெளியே கனசதுரத்தின் முகத்திற்கு வெளியே உள்ளன எனவே ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள் இருக்கும் எனவே வெளிப்படையாக 6 நட்சத்திர புள்ளிகள் உள்ளன உங்களுக்குப் புரிகிறதா எனவே 8 உள்ளன காரணிக்கு 1 மைய புள்ளிகள் 9 6 நட்சத்திரங்கள் உள்ளன அது 1 க்கு மேலே 1 க்கு கீழே 1 க்கு மேலே 1 க்கு கீழே 1 க்கு மேலே 1 க்கு கீழே எனவே அங்கே 6 சோதனைகள் எனவே 8 1 6 15 புள்ளிகள் ஒவ்வொன்றும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு மாறியையும் 5 நிலைகளில் செய்கிறீர்கள் எனவே உங்கள் வெளியீட்டில் ஒவ்வொரு அளவுரு அல்லது காரணியின் தாக்கத்தைப் பற்றி உங்களுக்கு நல்ல யோசனை கிடைக்கிறது மேலும் நீங்கள் மிகச்சிறந்த நேரியல் அல்லாத தொடர்பினை உருவாக்கிக் கொள்ளலாம் இது உங்கள் 3n வடிவமைப்பை விட சிறந்தது ஏனென்றால் 3n இல் நீங்கள் 3 நிலைகளில் மட்டுமே செய்கிறீர்கள் ஆனால் சோதனைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம் கற்பனை செய்து பாருங்கள் நான் ஒரு 3 காரணி A B C ஐ 3 நிலைகளில் செய்ய விரும்பினால் ஒரு காரணியானது அது 33 ஆகிறது இது 3 3 3 அதாவது 27 சோதனைகள் அதேசமயம் 15 சோதனைகள் மூலம் CCD உடன் நான் நிறைய தகவல்களையும் பெற முடியும் அதுதான் CCD யின் முக்கிய நன்மை எனவே நான் முழு காரணியையும் உள்ளே செய்கிறேன் அதாவது எனது இடைவினைகளைப் பற்றியும் நிறைய யோசனைகளைப் பெற முடியும் பின்னர் நான் இந்த கூடுதல் நட்சத்திர புள்ளிகளையும் மைய புள்ளியையும் செய்கிறேன் எனவே ஒவ்வொரு மாறியையும் 5 நிலைகளிலும் செய்கிறேன் எனவே இது 33 வகை வடிவமைப்புகளை விட மிக உயர்ந்தது உங்களுக்கு புரிகிறதா எனவே இது மிகவும் நல்லது மற்றொன்று பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு எனவே இந்த மூலைகளில் செய்வதற்குப் பதிலாக இந்த விளிம்புகளின் இந்த மைய இடங்களில் அதைச் செய்கிறது விளிம்பின் மையம் உங்களுக்குத் தெரியும் எனவே உண்மையில் இந்த படம் இதைப்பற்றியது எனவே நீங்கள் அதையே செய்கிறீர்கள் நீங்கள் இந்த கனசதுரத்தின் மையத்தில் செய்கிறீர்கள் ஆனால் இந்த கனசதுரத்தின் மூலையை விட இந்த விளிம்புகளின் மையத்திலும் சோதனைகளைச் செய்கிறீர்கள் நிச்சயமாக காரணிகள் 3 முதல் 7 வரை இருந்தால் அது மட்டுமே இருக்கிறது எனவே இது இந்த மூலைகளில் செய்யவில்லை இது இந்த விளிம்புகளில் இந்த விளிம்புகளின் மையத்தில் உண்மையில் செய்கிறது இது பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே நம்மிடம் 2 அளவுருக்கள் இருந்தால் அது உங்கள் சதுரம் போன்றது அது உங்கள் சதுரம் போன்றது மற்றும் நீங்கள் ஒரு CCD செய்கிறீர்கள் என்றால் சதுரத்தில் உள்ள 4 புள்ளிகள் அதாவது 22 மைய புள்ளி மற்றும் நட்சத்திர புள்ளி விளிம்புகளில் உள்ளது என்றால் எனவே இவை 4 இவை நட்சத்திர புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் உயர்ந்தது நடுத்தரம் குறைந்தது ஆகியவற்றை செய்யும்போது நடுத்தரம் என்பது உங்கள் 0 0 எனவே இதுவே வடிவமைப்பு டிசைன் ஆனால் உங்களால் இதை சற்றே குறைவாக சற்றே குறைவாக சற்றே குறைவாக சற்றே குறைவாக நீட்டிக்க முடிந்தால் விருப்பமுடைய பகுதி அதிகமாக இருந்தால் அந்த வழியில் சற்றே குறைவாக சற்றே குறைவாக நீங்கள் 5 நிலை வகை சோதனைகளைச் செய்வதன் மூலம் நிறைவு செய்கிறீர்கள் அதேசமயம் உங்கள் நட்சத்திர புள்ளிகளை விளிம்புகளில் சரியாக வைத்திருந்தால் இந்த அளவுரு அல்லது மாறி அல்லது காரணி ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் 3 நிலை சோதனைகளை மட்டுமே செய்கிறீர்கள் அது உயர்ந்தது நடுத்தரம் குறைந்ததாக மட்டுமே இருக்கும் எனவே நீங்கள் அதற்கப்பால் நீட்டினால் பின்னர் நீங்கள் 5 நிலையில் செய்கிறீர்கள் அதை மறந்துவிடாதீர்கள் பாருங்கள் இதுதான் இது எனவே நீங்கள் அந்த புள்ளிகளுக்கு அப்பால் அதை நீட்டிக்கிறீர்கள் என்றால் எனவே நீங்கள் 5 நிலைகளில் செய்கிறீர்கள் ஒவ்வொரு மாறியும் மாற்றப்படுகிறது இது நிலை 1 நிலை 2 நிலை 3 நிலை 4 நிலை 5 எனவே ஒவ்வொரு மாறியும் மாற்றப்படுகிறது எனவே இங்கே நாம் சொல்ல முடியும் நட்சத்திர புள்ளி நீங்கள் அதை α என அழைத்தால் உங்கள் α என்பது 1 எனில் அந்த புள்ளிகள் இவற்றில் சரியாக அமையும் அதேசமயம் α 1 என்றால் அவை இந்த சதுரத்திற்கு அப்பாற்பட்டவை எனவே இது இந்த சதுரத்திற்கு அப்பால் ஆராய்கிறது எனவே உண்மையில் இங்கு இதுதான் இதன் முழுவதைப் பற்றியும் இந்த வகை வடிவமைப்பில் இது 2 க்கு 22 அதாவது உங்களிடம் 2 அளவுருக்கள் இருந்தால் சரியா இதை நாம் எவ்வாறு கணக்கிடுவது இதற்கான உகந்த தொலைவு என்ன பொதுவாக இதன் சூத்திரம் 2 இன் வர்க்கமூலம் என்பது உகந்த தொலைவு ஆகும் எனவே இது 1 எனில் இது 1 414 ஆக இருக்கும் ஏனெனில் 2 இன் வர்க்கமூலம் 1 414 ஆகும் அப்படித்தான் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதற்கு அப்பால் செல்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது அப்படித்தான் எனவே நம்மிடம் 15 புள்ளிகள் உள்ளன மன்னிக்கவும் நம்மிடம் 22 இருந்தால் நம்மிடம் 4 புள்ளிகள் உள்ளன மைய புள்ளி என்பது 5 பின்னர் நமக்கு மற்றொரு 4 புள்ளிகள் உள்ளன எனவே அதாவது உங்களிடம் எத்தனை சோதனைகள் உள்ளன 1 2 3 4 5 6 7 8 9 சோதனைகள் 2 பை 2 க்கு 3 நிலையில் இது ஒன்பது சோதனைகள் எனவே உங்களிடம் 2 அளவுரு இருந்தால் நான் 3 நிலை காரணி செய்கிறேன் என்றால் என்னால் 32 செய்ய முடியும் இது 9 சோதனைகள் ஆனால் நீங்கள் 3 நிலைகளில் மட்டுமே செய்கிறீர்கள் அதேசமயம் இங்கே நாம் செய்கிறோம் நான் ஒரு CCD செய்யும்போது சென்ட்ரல் காம்போசைட் வடிவமைப்பைப் பயன்படுத்தும்போது ஒவ்வொரு மாறியையும் நான் 5 நிலைகளில் பார்க்கிறேன் 1 நிலை 2 நிலை 3 நிலை 4 நிலை மன்னிக்கவும் 3 நிலை 4 நிலை 5 நிலை ஒவ்வொரு மாறியும் 5 நிலையில் பார்க்கப்படுகிறது எனவே 2 காரணிக்கான CCD சோதனைகளின் எண்ணிக்கையானது 32 இன் காரணி வடிவமைப்பிற்கான பல சோதனைகளுக்கு சமம் ஆனால் CCD யில் உள்ள ஒவ்வொரு மாறியையும் நீங்கள் 5 நிலைகளில் பார்க்கிறீர்கள் அதேசமயம் 32 முழு காரணியில் ஒவ்வொரு காரணியையும் நீங்கள் 2 நிலைகளில் மட்டுமே பார்க்கிறீர்கள் மன்னிக்கவும் 3 நிலைகள் எனவே அதுதான் வித்தியாசம் எனவே உங்கள் 32 வகை வடிவமைப்புகளை விட CCD மிகவும் சிறப்பாக இருக்கும் எனவே இந்த இரண்டாம் வரிசை வடிவமைப்புகளைப் பற்றி அடுத்த வகுப்பில் நாம் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் 2k காரணி வடிவமைப்புகள் பிளாக்கெட் பர்மன் வடிவமைப்புகள் லத்தின் ஸ்கொயர் வடிவமைப்பு டாகுச்சி வடிவமைப்பு L4 வடிவமைப்பு L8 வடிவமைப்பு L9 வடிவமைப்பு L12 வடிவமைப்பு L16 வடிவமைப்பு L18 வடிவமைப்பு இரண்டாம் வரிசை DOE வடிவமைப்புகள் 3k காரணி வடிவமைப்புகள்